டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டமின் 36 ஆவது மாட்யூலுக்கு வரவேற்கிறேன் இந்த மாட்யூலிலும் அதற்கடுத்த மாட்யூலிலும் டேட்டாபேஸ் ரெக்கவரி பற்றி பேச உள்ளோம் கடந்த வாரத்தில் நாம் ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய நீளத்தைப் பற்றியும் மற்றும் கண் கரன்சி கண்ட்ரோல் பற்றியும் பேசினோம் மற்றும் நாம் ட்ரான்ஸ்ஆக்ஷனின் ஆசிட் பண்புகள் எவ்வாறு நிறைவேற்றப் படுகின்றன என்பதை பல்வேறு ரெக்கவரி வழிமுறைகள் மூலம் பார்த்தோம் குறிப்பாக நாம் ஃபெயிலியரின் பல்வேறு சோர்ஸ்களை பற்றி புரிந்துகொள்ள முயற்சிப்போம் மற்றும் எவ்வாறு ரெக்கவரி வசதிகள் பலவகையான ஸ்டோரேஜ் ஸ்டரக்சர் மூலம் வழங்கப்படுகின்றன குறிப்பாக பல்வேறுபட்ட மாடலான ஓலடைல் மற்றும் நான் ஓலடைல் ஸ்டோரேஜ் மூலம் வழங்கப்படுகின்றன மற்றும் நாம் லாகிங் மெக்கானிசம் அடிப்படையிலான ரெக்கவரி வழிமுறைகள் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் மற்றும் இந்த மாட்யூலில் நாம் ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் மீது மட்டும் கவனம் செலுத்துவோம் எனவே இதுவே நாம் முடிக்கப்பட வேண்டிய தலைப்புகள் எனவே நாம் என்ன பார்த்தோம் என்றால் எல்லா டேட்டா பேஸ் உடைய ரைட் மற்றும் ரீட் ஆகியவை ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் உள்ளில் இருக்கவேண்டும் என்றும் மற்றும் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ஆசிட் பண்பு கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் பார்ப்போம் மற்றும் கண்காட்சி கண்ட்ரோல் அடிப்படையில் நாம் ஏற்கனவே கண் கரன்சி கண்ட்ரோல் என்பது ட்ரான்ஸ்ஆக்ஷனுடைய ஐசொலேஷன் பண்பை அடைவதற்கு உத்திரவாதம் அளிக்கிறது என்பது பற்றி பார்த்தோம் மற்றும் சில குறிப்பிட்ட வழியில் கன்சிஸ்டன்ஸி தொடரபடுவதை அடைந்தோம் அப்ளிகேஷன் புரோகிராம்கள் மிக அதிக பொறுப்பாக கன்சிஸ்டன்ஸிக்கு உத்திரவாதம் அளிக்கின்றன ஆனால் அவை உண்மையில் டேட்டா உடைய அட்டாமசிட்டி மற்றும் டுயூரபிலிடிக்கு மட்டுமே உத்தரவாதம் அளிக்கின்றன மற்றும் ஒரு டேட்டாவை ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் படிக்கும்போதும் எழுதும்போதும் ரெக்கவரி சப்சிஸ்டம் தேவைப்படுகிறது மற்றும் அது கன்சிஸ்டன்ட் பண்பிற்கு பங்களிக்கிறது எனவே நாம் ரெக்கவரி மற்றும் ஃபெயிலியரின் பல்வேறு நிலைகளை பற்றி பார்ப்போம் எனவே நாம் பார்த்தோமென்றால் எவையெல்லாம் ஜெனரிக் வகை யான ஃபெயிலியர்கள் அவை ஒன்று நடைபெறலாம் அவை ஒரு வகையான ட்ரான்ஸ்ஆக்ஷனை தோல்வி அடையச் செய்யலாம் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது லாஜிக்கல் எரரினால் தோல்வி அடையக்கூடும் அல்லது சில இன்டனல் எரரினால் தோல்வி அடையக்கூடும் அல்லது சிஸ்டம் எரரினால் தோல்வி அடையக் கூடும் எனவே சிஸ்டம் ஆனது ட்ரான்ஸ்ஆக்ஷனை நிறுத்த கூடும் நாம் ஏற்கனவே பல்வேறு சூழ்நிலை நிலைகளான டெட்லாக் நடைபெற்றது என்றும் மற்றும் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ரோல்பேக் செய்யப்பட வேண்டும் என்றும் அது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஏரர் என்றும் அறியப்படுகிறது இரண்டாவது சாதகமான நடப்பதற்கு உள்ள சூழ்நிலை ஒரு சிஸ்டம் ஆனது கிராஷ் ஆகும்போது ஒரு சிஸ்டம் கிராஷ் என்பது ஹார்ட்வேர் ஃபெயிலியரினாலோ அல்லது சாப்ட்வேர் ஃபெயிலியரினாலோ ஏற்படக்கூடும் எனவே நாம் தோல்வி அடைவதற்கான யூகங்களை தடுக்கவேண்டும் அதாவது நான் ஓலடைல் கண்டண்டுகள் கரப்ட் செய்ப வகைகளாக கருதப்படுகின்றன மற்றும் டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆனது பல்வேறு இண்டெகிரைடி சோதனைக்கு உட்படுத்த பட்டு தொடர்ச்சி ஆக டேட்டாவை கரெக்ப்ட் ஆகாமல் பாதுகாக்கின்றன மற்றும் மூன்றாவதாக உள்ள வகை மிகப்பெரிய அளவிலான வகையாகும் இங்கு பெயிலியர் ஆனது டிஸ்க் பெயிலியரின் காரணமாக ஏற்படக்கூடும் டிஸ்க் பெயிலியர் ஆனது தானே ஏற்படலாம் அல்லது அவற்றினுடைய ஹார்ட்வேர் பெயில் ஆகி அதன் மூலமாக கிராஷ் ஆனது ஏற்பட்டிருக்கலாம் பின்னர் அந்த டெஸ்ட்டெரக்ஷன் ஆனது கண்டுபிடிக்கக் கூடியதாக கருதப்படுகிறது மேலும் நாம் அவற்றை கண்டு பிடிக்க முடியும் அவை செக் சம்ஸ் மற்றும் வேறு பல மெக்கானிசம்கள் உள்ளன ஃபெயிலியரை கண்டுபிடிப்பதற்கு ஆனால் மிகப்பரந்த தாக அவைகளின் வகைகள் டேட்டாபேஸ் சிஸ்டமில் பெயிலியர் ஆக கொண்டு செல்லப்படுகின்றன எனவே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஃபெயிலியர்கள் நடப்பதாக கருத்தில் கொண்டு பின்னர் நாம் அதை ரெக்கவர் செய்வதற்கான மெக்கானிசங்கள் என்ன அவற்றிலிருந்து மிக எளிமையான சூழ்நிலையை கருத்தில் கொள்வோம் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் முந்தையதாக நாம் பார்த்தோம் என்றால் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் Ti ஆனது அக்கவுண்ட் A ல் இருந்து B க்கு 50 டாலர்கள் மாற்றியதாக கொள்வோம் மற்றும் இரண்டு அப்டேட்கள் நடந்ததாகக் கொள்வோம் A என்பது டெபிட் ஆனது என்றும் B என்பது கிரெடிட் ஆனது என்றும் கொள்வோம் எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் Ti ஆனது A மீதும் B மீதும் அப்டேட் செய்யப்பட வேண்டும் நடந்தவற்றை அவை கண்டிப்பாக எழுதப்படவேண்டும் அவையே ஒரு டேட்டா பேஸில் அவுட்புட் மற்றும் அவை நிரந்தரமாக ஆக இருக்க முடியும் எனவே ஃபெயிலியர் ஆனது இவற்றில் ஏதாவது ஒரு மாற்றமானது நடந்த பின்பாக அல்லது அதற்கு முன்போ நடைபெற்றிருக்க வேண்டும் இது ஒருவகையான வழியாகும் மற்றொரு வழிமுறையானது நாம் டேட்டா பேசை மாற்றியமைக்க முடியும் அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது கண்டிப்பாக கமிட் செய்யப்பட வேண்டும் என்பது இல்லாமல் ஆனால் டேட்டா பேஸ் ஆனது பரிசோதிக்கப்பட வேண்டும் அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது கமிட் செய்யப்படவில்லையா என்று எனவே அது டேட்டா பேசை இன்கன்சிஸ்டன்ட் ஆக விட்டுச் செல்லும் ஏனென்றால் அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ரோல் பேக் செய்யப்பட வேண்டும் அல்லது அது டேட்டா பேசில் நடை பெற்றாலும் அவை மாற்றப்படாமல் மற்றும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது கமிட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவே ஒரு புள்ளியில் பெயிலியர் ஆனது நடைபெற்றது என்றால் சில அப்டேட் ஆனதை இழந்து இருக்கக்கூடும் எனவே ரெக்கவரி அல்காரிதம் வழிமுறை என்பது அவற்றை அவை இரண்டையும் கருத்தில் கொள்கின்றன 1 மிக இயல்பான ட்ரான்ஸ்ஆக்ஷனின் போது அவை தேவையான இன்பாமேஷன்களை சேகரித்து கொள்கின்றன எனவே ஃபெயிலியர்களை ரெக்கவர்செய்ய முடியும் இரண்டாவதாக உள்ள ஒன்று ஒரு தொகுப்பான ஆக்சன் கள் ஆகும் அவை ஃபெயிலியர் நடைபெற்றது என்றால் டேட்டா பேசை ரெக்கவரி செய்ய உதவுகின்றன அதனால் நாம் கன்சிஸ்டன்ட் நிலைக்கு செல்ல முடியும் மற்றும் அவை அட்டமாசிட்டி கன்சிஸ்டன்ஸி மற்றும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய டுயூரபிலிடியையும் உறுதி செய்கின்றன எனவே நாம் பல்வேறு ரெக்கவரி அல்கோரிதம் பற்றி விவாதத்திற்கு செல்வதற்கு முன்பாக மிக விரைவாக ஸ்டோரேஜ் மாடலை பற்றி பார்த்துவிட்டு வருவோம் நமக்கு தெரியும் ஓலடைல் ஸ்டோரேஜ் என்ன என்பது பற்றி ஏற்கனவே விவரித்துள்ளோம் மற்றும் நான் ஓலடைல் ஸ்டோரேஜ் என்பது டிஸ்க் டேப் இவை அனைத்தும் ஓலடைல் ஸ்டோரேஜ் என்றும் அவை எப்போதெல்லாம் சிஸ்டம் கிராஷ் ஆகிறதோ அப்போதெல்லாம் அவை உடனடியாக மறைந்து விடும் மற்றும் நான் ஓலடைல் என்பது ஒரு சிஸ்டம் கிராஸ் ஆனாலும் தாக்குப்பிடிக்கும் ஆனால் அவை இன்னமும் தோல்வியாகவே கருதப்படுகின்றன ஏனென்றால் அவற்றில் இன்னமும் டேட்டா வானது தொலைவதற்கு வாய்ப்புள்ளது எனவே நாம் மூன்றாவது வகையான ஸ்டோரேஜ் பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும் அவை இயல்பாகவே ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் என்று அறியப்படுகின்றன அவை ஸ்டோரேஜின் மித்த்திக்கள் வடிவமாக பார்க்கப்படுகின்றன நாம் அவற்றில் எல்லா விதமான பெயிலியர்களிலும் நிலைத்து நிற்கின்றன என்று கருத வேண்டும் இப்போது இயல்பாகவே இது ஒரு ஐடியாலிட்டி இது எப்போதும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நாம் அவற்றை அப்ராக்ஸிமேஷட் செய்ய முடியும் அது ஒரே டேட்டா உடைய பல்வேறு காப்பிகளை வேறுபட்ட நான் ஓலடைல் மீடியாவில் பராமரிப்பதன் மூலம் செய்ய முடியும் மற்றும் டேபிள் ஸ்டோரேஜ் என்பது டேட்டாபேஸில் உள்ள ஒரு இருக்கக்கூடிய காம்போநேண்ட் ஆக சிஸ்டமை ரெக்கவர் செய்து வேலை செய்யக் கூடியதாக செய்கிறது எனவே நீங்கள் இங்கு கீழே படத்தில் பார்க்கலாம் எனவே நாம் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் என்ன என்றால் என்பதைப் பற்றி விளக்கமாக கூற உள்ளோம் எனவே இது ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் ஆகும் எனவே உங்கள் ஒரு ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் உள்ளது எனவே ஒரு வகையான அப்ராக்ஸிமேஷன் ஆனது எப்போதுமே தோல்வி அடைய செய்யா து அது ஒரு அன்றாடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக டேட்டாபேஸ் பப்பரில் வைக்கப்படுகிறது அவை அடிப்படையாக ஓலடைல் டேட்டாபேஸ் அல்லது ஓலடைல் மெமரி என்று அறியப்படுகிறது எனவே இப்போது இந்த வரைபடத்தில் நாம் என்ன செய்யப்போகிறோம் என்றால் நாம் ஒரு பிளாக் டேட்டா உடைய பலவகையான காப்பிகளை பராமரிக்கிறோம் மற்றும் அவற்றை தனியான டிஸ்கில் வைத்து உள்ளோம் எனவே டிஸ்க் ஃபெயில் ஆனால் கூட ஆனால் கூட நாம் அவற்றிலிருந்து ரெக்கவர் செய்ய முடியும் பல்வேறு வகையான மல்டிபிள் சிட்டி நடைபெறும் அவை ரிமோட் இடத்தில் இருந்தால்கூட எனவே தீ பிடித்தாலோ அல்லது வெள்ளம் வந்தாலும் டேட்டா பேசை ரெக்கவர் செய்ய முடியும் ஆனால் என்ன அனுமானம் என்றால் எல்லா காப்பி களும் ஒரே நேரத்தில் ஃபெயில் ஆகிவிடும் என்பது அல்ல எனவே இது இப்போது ஒரு டேட்டாவை உறுதி செய்கிறது அது ஏற்கனவே எழுதப்பட்டது என்று பின்னர் அது உறுதி அளிக்கலாம் அது இருக்கும் என்று நாம் ரேட் சிஸ்டமை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு சிஸ்டம் ஆனது ஃபெயில் அடைந்துவிட்டால் டேட்டா ட்ரான்ஸ்பர் செய்யும்போது பின்னர் முடிவானது இன்னமும் டிரன்சியண்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் அவை டிரன்சியண்ட் காப்பியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எனவே பிளாக் ட்ரான்ஸ்பர் என்பது பொதுவாக முடிவினை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ ஃபெயில் அடையச் செய்யும் அவற்றினுடைய டெஸ்டினேஷன் பிளாக் ஆனது கரண்ட் இன்பர்மேஷனை கொண்டிருக்கும் அல்லது ஒட்டுமொத்த ஃபெயிலியரில் டெஸ்டினேஷன் பிளாக் ஆனது அப்டேட் செய்யப்படாமல் இருக்கும் எனவே மீடியாவை டேட்டா ட்ரான்ஸ்பர் செய்யும்போது ஃபெயிலியர் ஆகாமல் பாதுகாப்பதற்கு ஒரு சாதகமான வழிமுறையானது நம்மிடம் இரண்டு காப்பிகள் ஒரு பிளாக்கின் மீது உள்ளது என்று யூகித்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு உங்களிடம் பல்வேறு காப்பிகள் இருக்கும் போது நீங்கள் பெயரிலிருந்து இலிருந்து மிக அதிக ரிசலயன்ஸி கொடுக்க முடியும் எனவே உங்களிடம் இரண்டு காப்பிகள் இருக்கிறது என்றால் வழிமுறையானது எவ்வாறு போகும் என்றால் நீங்கள் அந்த இன்பர்மேஷன்களை முதலாவதாக உள்ள பிசிகல் பிளாக்கில் எழுத முடியும் அவ்வாறு வெற்றிகரமாக முடிக்க பட்டு விட்டால் பின்னர் நீங்களே இன்பர்மேஷன் களை இரண்டாவதாக உள்ள பிசிகல் பிளாக்கிலும் எழுத முடியும் மற்றும் அவுட்புட் ஆனது முடிவடையும் எனவே இதுவே நாம் உத்திரவாதம் செய்யப்பட வேண்டிய ஒன்று இப்பொழுது இந்த ரைட் டிரான்ஸ்பர் செய்யும் போது சில அவுட்புட் வேலையானது ஃபெயிலியர் அடைய கூடும் எனவே அவற்றிலிருந்து ரெக்கவர் செய்ய வேண்டும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எந்த பிளாக்குகள் எல்லாம் இன்கன்சிஸ்டன்ட் என்று ஏனென்றால் நாம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட காப்பிகளை வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு டிஸ்க் பிளாக்கில் உள்ள காப்பிகளை ஒப்பிட்டு அவற்றை தனி டிஸ்கில் வைத்து இருக்க வேண்டும் மற்றும் எந்த ஒன்றில் இன்கன்சிஸ்டன்ஸி இருப்பதை அறிய வேண்டும் இப்போது இது கோட்பாட்டளவில் சரியானது ஆனால் அது மிக அதிக மதிப்புள்ளது ஏனென்றால் பல்வேறுபட்ட பிளாக்குகள் உள்ளன எனவே ஒரு சிறந்த தீர்வை எவ்வாறு கொடுக்க முடியும் என்றால் நீங்கள் இந்த டிஸ்க் ரைட்டை மேற்கொண்டிருக்கும் போது நீங்கள் உண்மையாகவே அவுட் புட்டை எடுப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருப்பீர்கள் பின்னர் இந்த ரைட்டுகளை எல்லாம் நான் ஓலடைல் ஸ்டோரேஜ் ஜில் செய்யும்போது அவற்றை நான் ஓலடைல் ராம் அல்லது டிஸ்கி னுடைய மிகப் சிறப்பான ஏரியாவில் செய்யலாம் மற்றும் இந்த விவரங்கள் ஆனது ரெக்கவரி யின்போது பிளாக்குகள் எல்லாம் இன்கன்சிஸ்டன்ட் நிலையில் உள்ளன என்பதை கண்டறிய இந்த இரண்டு காப்பிகள் அவற்றை ஒப்பிடுவதற்கு பயன்படுகின்றன எனவே இயல்பாகவே மிகமேகமானது ஆக இருக்கக் கூடும் ஏனென்றால் மெமரி என்பது உங்களுக்கு தெரியும் டிஸ்கை விட மிக அதிவேகமாக டேட்டாவை அணுகும் என்று மற்றும் இவையெல்லாம் ரேட் சிஸ்டமில் பயன்பயன்படுத்தப்படும் வழிமுறைகள் அவற்றை நாம் ஏற்கனவே விவாதித்து உள்ளோம் எனவே ஏதாவது ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பிளாக்கின் காப்பியாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அல்லது அவற்றில் ஏதாவது ஒரு வகையான ஏரர் இருந்தது என்றால் அவற்றின் செக் சம்மில் உள்ள ஏரரை அவற்றினுடைய மற்றொரு காப்பியில் உள்ள எழுதுதல் மூலம் கண்டறிய முடியும் ஆனால் அவற்றில் எந்த ஒரு ஏரரும் இல்லை என்றால் ஆனால் அவை இரண்டும் வேறுபட்டவை என்றால் பின்னர் ஓவர்ரைட் என்பதை இரண்டாவது காப்பியில் முதலாவது மூலம் செய்ய வேண்டும் எனவே இது உறுதிப்படுத்துகிறது நீங்கள் எப்பொழுதும் அதாவது டிரான்சியண்ட் ஃபெயிலியர் ஏற்படும் போது கூட நீங்கள் அவற்றைக் கண்காணிக்க முடியும் இது தவறானது அவற்றை நீங்கள் சரி செய்ய முடியும் இப்போது ஒரு வகையான மெக்கானிசம் ஆனது ரீஸ்டாட் செய்வதற்கு உங்களுக்கு பயன்படுகிறது நம்மிடம் மிக எளிமையான மாட்யூல் டேட்டாவை அக்சஸ் செய்வதற்கு உள்ளது நாம் கணித்து கொள்ளவேண்டும் டிஸ்கில் உள்ள பிசிக்கல் பிளாக் என்பவை நான் ஓலடைல் ஸ்டோரேஜ்ஜில் உள்ளது என்றுமற்றும் இறுதியாக நீங்கள் உங்களுக்கு தேவையான டேட்டாவை முடிவு செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் யூகித்துக் கொள்ள வேண்டும் இவையெல்லாம் சிஸ்டம் பப்பர் பிளாக் என்று அவை அனைத்தும் மெயின் மெமரியில் தற்காலிகமாக உள்ளது என்று எனவே அவற்றை ட்ரான்ஸ்சிட்டில் பயன்படுத்த முடியும் எனவே நீங்கள் பிளாக்கை டிஸ்க்கிற்கும் மெயின் மெமரிக்கும் இடையே நகர்த்தும் போது அவை இன்புட் செயல் மூலமாக தொடங்கப்படுகின்றன எனவே நீங்கள் இன்புட்டை டைப் செய்கிறீர்கள் டிஸ்க்கில் உள்ள எல்லா பிசிக்கல் பிளாக்குகளும் அதாவது பிசிக்கல் பிளாக் B ஆனது மெயின் மெமரிக்கு கொண்டுவரப்படுகிறது அல்லது உங்களிடம் அவுட்புட் செயல் இருக்கிறது பின்னர் அது முதலாவதாக உள்ள பப்பர் பிளாக் B யை டிஸ்க்கிற்கு மாற்றுகின்றன மற்றும் அவை தோராய பிசிக்கல் பிளாக்கை ரீப்ளேஸ் செய்கின்றன எனவே இந்த இந்தச் செயல்களெல்லாம் நீங்கள் பிசிக்கல் பிளாக்கை டிஸ்க்கிற்குள் நகர்த்தும் போது அவற்றை நீங்கள் இன்புட் மற்றும் அவுட்புட் என்று கூறலாம் நாம் சில அனுமானங்களை செய்ய வேண்டி உள்ளது நாம் எழுத வேண்டிய டேட்டா வானது மிக சிறியதாக இருந்தால் அவற்றை அந்த பிளாக்கில் எளிதாக பொருத்த முடியும் அல்லது வேறு பல வழிமுறைகள் உள்ளன அல்லது உங்களுக்கு தெரியும் எவ்வாறு ஒரு டேட்டாவை பல்வேறு பிளாக்குகளில் பரப்புவது என்று இப்பொழுது ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் உள்ள மற்றொரு பகுதியான பிரைவேட் வேலை செய்யும் ஏரியாவை பற்றி பார்ப்போம் எனவே பிரைவேட் ஏரியாவில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது அவற்றினுடைய லோக்கல் காப்பியை கொடுக்க முடியும் மற்றும் லோக்கல் காப்பி ஆனது நீங்கள் சொல்லலாம் ஒரு டேட்டாஐட்டம் X உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் சொல்லலாம் ட்ரான்ஸ்ஆக்ஷன் Ti ஆனது டேட்டாஐட்டம் X உடைய காப்பி ஆன xi மற்றும் பிளாக் Bx ஆனது X கொண்டு இருக்கும் எனவே Bx என்பது பிசிக்கல் பிளாக் என்று அறியப்படுகிறது பின்னர் நீங்கள் டேட்டாவை அவற்றினுடைய பிரைவேட் ஏரியாவில் டிரான்ஸ்பர் செய்ய முடியும் மற்றும் இந்த பப்பர் பிளாக் ஆனது ரீட் மற்றும் ரைட் செயலில் பயன்படுகிறது எனவே நம்மிடம் இரண்டு வகையான ஆபரேஷன்கள் உள்ளன ஒன்று இன்புட் மற்றும் அவுட் புட் மெமரிக்கும் டிஸ்கினுடைய பிசிக்கல் பிளாக் க்கும் இடையில் நடைபெறுகின்றன மற்றும் மற்றொன்று ரைட் ஆபரேஷன்கள் ஆகும் அவை ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய பிரைவேட் ஏரியா விற்கும் சிஸ்டம் உடைய பப்பர் பிளாக்கும் இடையே நடைபெறுகின்றன எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ரீட் செய்யப்பட வேண்டும் X முதன் முறையாகஅணுகுவதற்கு முன்னாள் மற்றும் இது ஒரு முறை நடைபெற்று முடிந்துவிட்டது என்றால் அவற்றிடம் அதனுடைய லோக்கல் காப்பி ஆனது இப்போது இருக்கும் எனவே அதற்கு அடுத்தாற்போல் வரும் ரீட் என்பது அதனுடைய லோக்கல் காப்பியில் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது மற்றும் அதனுடைய ரைட் ஆனது எந்த நேரத்திலும் நடக்கலாம் ட்ரான்ஸ்ஆக்ஷன் கமிட் செய்யப்படுவதற்கு முன்னால் எனவே இதை பார்க்கும்போது இது ஒரு உண்மை என்னவென்றால் நான் இயல்பாக அந்த பிளாக்கை அவுட்புட் செய்யும்போது அது X சை கொண்டிருக்கிறது அர்த்தம் என்ன என்றால் உங்களுடைய ஐட்டம் X என்பது இறுதியானது அது டிஸ்கில் எழுதப்படும் அவுட் புட் Bx மிக விரைவாக ரைட்டிற்குப் பின்னால் நடைபெற வேண்டியது இல்லை எனவே அதை நீங்கள் இரண்டு நிலைகளாக செய்ய முடியும் அவற்றை ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய பிரைவேட் ஏரியாவிலிருந்து சிஸ்டம் பப்பருக்கு மற்றும் சிஸ்டம் பப்பரிலிருந்து டிஸ்கிற்கு செய்ய முடியும் எனவே முதலில் ரைட் நடைபெறுகிறது பின்னர் அவுட்புட் நடைபெறுகிறது ஆனால் இது டேட்டா ஆனது சிஸ்டம் பப்பரில் இருக்கும் போது உடனடியாக இது நடை பெறுவதற்கு வாய்ப்பில்லை அது இயல்பாகவே அது எப்போது பொருத்தமாக இருக்கிறதோ அப்போது அது அவுட் அவுட் புட்டாக செய்யப்படுகிறது எனவே இங்கு மிக வேகமாக மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அம்சங்களைப் பற்றி பார்ப்போம் எனவே ல் உள்ள டேட்டா ஐட்டம் A மற்றும் Bஆனது என்பதைப் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எனவே நான் இன்புட் ஆபரேஷனை செய்தேன் என்றால் பின்னர் நான் உண்மையாகவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் செய்கிறேன் மற்றும் இந்த பப்பர் ஆனது சிஸ்டம் பப்பர் ஆக அறியப்படுகிறது எனவே இது ஒரு வகையான பொதுவான பத்திரமாக நீங்கள் டேட்டாவை வைத்துக் கொள்வதற்கு நாம் பார்க்கலாம் அவற்றை எவ்வாறு பராமரிப்பது என்று இது சிஸ்டம் பப்பர் மற்றும் இது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் Ti உடைய பிரைவேட் வேலை செய்யும் ஏரியா என்று அறியப்படுகிறது எனவே ஒரு ரீடை ப்ராசஸ் செய்வதற்கு அதன் அர்த்தம் என்னவென்றால் T1 என்பது A ரீட் செய்கிறது என்றால் பின்னர் அந்த A தொடங்குவதற்கான செயல்கள் Aனுடைய பப்பர் ஏரியாவான X க்கு கொண்டு கொண்டு செல்கின்றன மற்றும் பின்னர் அது X யை x1 என்று அதனுடைய பிரைவேட் ஏரியாவில் ரீட் செய்கின்றன இது இந்த வேலையை செய்யும் இது ஒரு பிரைவேட் ஏரியா இதில் T1 என்பது வேலையை செய்யும் மற்றும் சாதகமாக அது ரைட் செய்யப்பட வேண்டிய ஐட்டமான y ய்யை டிஸ்க்கிற்கு கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டிய ஐட்டமை உருவாக்கும் எனவே மறுபடியும் நாம் ரைட் டை அதனுடைய பிரைவேட் ஏரியாவில் செய்யலாம் பின்னர் சில புள்ளிகள் கழித்து அவுட்புட் ஆனது இந்த Y யை மறுபடி டிஸ்க்கிற்கு எடுத்துச் சொல்லும் எனவே ட்ரான்ஸ்ஆக்ஷன் முடியும் என்பதை இது உறுதி செய்யும் சுயாதீனமாக பப்பரில் ரைட் மற்றும் அவுட்புட் அதிலிருந்து சுயாதீனமாக நடக்கலாம் அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் செய்வதற்கு முன் அல்லது ட்ரான்ஸ்ஆக்ஷன் செய்த பின்னரும் கூட சூழ்நிலையில் உள்ள வேறுபாடு வெவ்வேறு ப்ரோட்டாகால்கள் பின்பற்றப்படுகின்றன மேலும் பார்ப்போம் ஆனால் இது வழக்கமாக பயன்படுத்தப்படும் அடிப்படை எளிய மாதிரி எனவே தயவுசெய்து நினைவில் கொள்ளுங்கள் நாம் அடிக்கடி பேசுவோம் மூன்று வேலை செய்யும் பகுதிகள் பற்றி பேசுவோம் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனின் பிரைவேட் வேலை செய்யும் பகுதி இது ஒரு மெமரி மற்றும் சிஸ்டம் பப்பர் பிளாக் டேட்டா என்பது தற்காலிகமாக ரீட் செய்யும் வழியில் அல்லது ரைட் செய்யப்படும் வழியில் இருப்பதை தீர்மானிப்பதாகும் இது எழுதப்பட்ட மற்றும் பிசிக்கல் தொகுதி இருக்கும் சிஸ்டம் டிஸ்க் மேலும் இதுதான் வழி இந்த சிஸ்டமின் டிஸ்க் என்பது எங்கு பிசிகல் பிளாக் உள்ளதோ அங்கு இருக்கும் மற்றும் இதுவே சிஸ்டம் பப்பரின் மூலம் ரீட் மற்றும் ரைட் செய்யப்படுவதற்கான வேலை நடக்கும் தயவுசெய்து பிரைவேட் வேலை செய்யும்பகுதிக்கு இடையில் இருக்கும்போது ரீட் மற்றும் ரைட் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துவோம் என்பதை நினைவில் கொள்க ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் மற்றும் சிஸ்டம் பப்பர் மற்றும் இன்புட் அவுட்புட் இது எப்போது டிஸ்கின் உடைய பிளாக்க்கு இடையில் நடக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே டேட்டாவை அக்சஸ் செய்வது பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்து உள்ளோம் எனவே டேட்டாவை அக்சஸ் செய்வதன் அடிப்படையில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய ரீட் அல்லது ரைட் செய்வதற்கான வழிமுறைகளை பற்றி ஏற்கனவே விவாதித்து உள்ளோம் இப்பொழுது நாம் எவ்வாறு அந்த ஸ்டோரேஜ் அதிலுள்ள பேக்ரவுண்ட் என்ன என்றும் எவ்வாறு ரெக்கவரி நடக்கிறது என்றும் பின்னர் எவ்வாறு அட்டாமிசிட்டி உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது என்பது பற்றியும் பார்ப்போம் எனவே பெயிலியர் நிலையில்அட்டாமிசிட்டியை உறுதிப்படுத்துவதற்கு நமக்கு அவுட்புட் இன்பர்மேஷன் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்ஜில் மாற்றங்களை விவரிப்பதற்கு தன்னைத் தானே மாற்றி அமைத்துக்கொள்ளும் இன்புட் உடனான டேட்டாபேஸ் தேவைப்படுகிறது எனவே நாம் என்ன சொல்ல முடியும் என்றால் நம்மால் ரெக்கவர் செய்ய முடியும் நாம் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்ஜில் மாற்றங்களை எழுத முடியும் நீங்கள் அதை ரீகால் செய்தீர்கள் என்றால் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் என்பது உண்மையில் மாற்றாமல் தோல்வியடைய செய்வதாகும் இப்பொழுது நாம் மிக எளிமையான மெக்கானிசம் ஆன லாக் அடிப்படையில் ஆன ரெக்கவரி மெக்கானிசம் செய்ய வேண்டும் எனவே நாம் முதலில் லாக் அடிப்படையில் ஆன ரெக்கவரி மற்றும்அவற்றிலுள்ள முதன்மையான கருத்துக்கள் லாக்கிங் மற்றும் அண்டு ரீடு பலவகையான ஆபரேஷன்கள் பற்றி பார்ப்போம் மற்றும் உண்மையான ரெக்கவரி அல்காரிதம் பற்றி பிரசெண்ட் செய்வோம் பல வகையான மாற்று வழிகள் உள்ளன அவை ஷாடோ பெய்ஜிங் நாம் அவற்றைப் பற்றி இப்போது விவாதிக்க வில்லை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த மாட்யூலில் நாம் ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஒரு நேரத்தில் சீரியல் முறையில் எக்சீக்யூட் செய்யப்படுவதை பற்றி பேசுவோம் இதற்கு அடுத்த மாட்யூலில் நாம் கண்கரன்சி பற்றி பேசுவோம் நான் சொல்ல வருவது ரெக்கவரி அல்காரிதமுடைய பண்புகள் மற்றும் கண்கரண்ட் ட்ரான்ஸ்ஆக்ஷன் வழக்கில் அவற்றைப் பற்றி பார்ப்போம் எனவே இப்பொழுது லாக் அடிப்படையிலான ரெக்கவரி மெக்கானிசம் பற்றி பேசுவோம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவற்றில் இது தான் இருக்கக்கூடும் இதுவே அடிப்படையான உங்களுடைய ஸ்டேபிள் டேட்டாபேஸ் ஆக மாற்றுவதற்கு உங்களுக்கு தேவையானது தான் இவையெல்லாம் உங்களுடைய பப்பர்கள் மற்றும் சில ஏற்ற தக்க லாக்குகள் உள்ளன நீங்கள் லாக் பப்பரை வைத்து என்னவெல்லாம் செய்ய முடியுமோ மற்றும் இது ஒரு ஸ்டேபின் ஆன லாக் இதுவே ஸ்டேபிள் டேட்டாபேஸ் மீது எழுதப்படுகிறது எனவே நாம் புரிந்து கொண்டது லாகிங் என்ன என்பது பற்றி ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று காட்ட விரும்புகிறேன் டேட்டா என்பது பப்பர் உடைய காப்பிகள் ஆகும் மேலும் அவை ஸ்டேபிள் டேட்டாபேஸ் உடைய காப்பிகள் லாகை பொறுத்தவரை மேலும் ஸ்டேபிள் ஆன லாக் காப்பிகள் எனவே ஒரு ரெக்கார்ட் ஆனது ஒரு ஸ்டேபிள் ஆன ஸ்டோரேஜ்ஜில் வைக்கப்பட்டுள்ளது இது வரிசை ஆன ரெக்கார்டு எனவே பதிவு அடிப்படையில் என்ன எனவே நான் செய்யும் ஒவ்வொரு பணியையும் எப்போதுமே நான் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கிறேன் நான் உண்மையில் என்ன செய்கிறேன் என்பதற்கான ரெக்கார்டை வைத்திருக்கிறேன் அது லாகிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு டிரன்சாக்சன் தொடங்கும்போது நான் ஒரு ரெக்கார்டை எழுதுகிறேன் இது ட்ரான்ஸ்ஆக்ஷன் Ti என்று கூறி பின்னர் அதில் ஒரு கீவேடை வைக்கிறது அதில் லாகை ஆரம்பிக்கிறது எனவே Ti ட்ரான்ஸ்ஆக்ஷன் தொடங்கியது மற்றும் அது எப்போது என்பதை இது குறிக்கிறது ஒரு எழுதுதலை எக்ஸ்கியூட் செய்யபோகிறது எனவே அது உண்மையில் எழுதுதலை எக்ஸ்கியூட் செய்ய போவதற்கு முன் பின்னர் நான் ஒரு லாக்ரெக்கார்டை எழுத விரும்புகிறேன் எனவே இங்கே நாம் கவனமாகப் பார்த்தால் இது ட்ரான்ஸ்ஆக்ஷனின் யோசனை X என்பது நீங்கள் தரும் டேட்டா ஐட்டம் v1 ஐ எழுத விரும்புவது டேட்டா ஐட்ட மின் தற்போதைய மதிப்பு இது எந்த வகையானது என்று நாம் கூறலாம் பழைய மதிப்பு மற்றும் v 2 என்பது நாம் உண்மையில் எழுத விரும்பும் மதிப்பு எனவே இங்கே நீங்கள் இருப்பதைக் காணலாம் நாங்கள் என்ன எழுதுகிறோம் என்பதை தெளிவாகக் கண்காணிக்கிறோம் அந்த செயல்பாட்டில் ஒரிஜினல் என்ன மாற்றப்படும் மதிப்பு என்ன எனவே இந்த ரெக்கார்டின் முக்கிய காரணி அதுதான் ஒவ்வொரு எழுதுதளிலும் ஒவ்வொன்றும் முதலில் உண்மையான மதிப்பு என்ன மற்றும் பின்னர் என்ன என்பதை நினைவில் கொள்கின்றன அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷனில் நாம் உண்மையில் அதை மாற்றியுள்ளோம் இப்பொழுது இறுதியாக இந்த செயலில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் லாக் ரெக்கார்டுஉடைய கடைசி அறிக்கை Ti கமிட் என்று இருக்கும் எனவே உண்மையாக இதனுடைய பொருள் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனின் கமிட் செய்யப்படும்போது லாக் ரெக்கார்டில் எழுதப்படுகிறது எனவே ஒரு லாகில் கண்டிப்பாக ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டும் மேலும் பலவகையான ரைட் லாக் ரெக்கார்டுகள் இருக்க வேண்டும் இறுதியாக கமிட் லாக் ரெக்கார்டுகள் இருக்க வேண்டும் எனவே அடிப்படையாக இரண்டு விதமான லாக் வழிமுறைகள் பயன்படுத்துவதற்கு உள்ளது ஒன்று உடனடியான டேட்டாபேஸ் மாடிஃபிகேஷன் ஆகும் இதுவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்று மற்றும் பலவகையான டேட்டாபேஸ் மாடிஃபிகேஷன் கள் உள்ளன உடனடியான டேட்டாபேஸ் மாடிஃபிகேஷன் வழி முறையில் இது அண்கமிட்டட் அப்டேட்டுகளை அனுமதிக்கிறது ட்ரான்ஸ்ஆக்ஷன் செய்வதற்கு முன்னர் பப்பர் அல்லது டிஸ்கில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் செய்யப்பட வேண்டும் அதனால் ட்ரான்ஸ்ஆக்ஷன் செய்யப்படுவதற்கு முன்பு Ti commit லாக் ரெக்கார்ட் செய்யப்படுவதற்கு முன்பு அந்த நேரத்தில் எழுதப்பட்ட நீங்கள் ட்ரான்ஸ்ஆக்ஷனின் மாடிஃபிகேஷன் களை பப்பர் அல்லது டிஸ்கில் செய்ய அனுமதிக்கிறீர்கள் டேட்டா பேசில் எழுதுவதற்கு முன்பு மற்றும் லாக் ரெக்கார்டுகளை அப்டேட்களாக எழுதப்பட வேண்டும் அதில் எழுதப்படுவதற்கு முன்பு எனவே நீங்கள் முதலில் லாகையும் பின்னர் உண்மையான டேட்டா ஐட்டமையும் எழுத வேண்டும் எனவே லாக் ரெக்கார்ட் ஆனது நேரடியாக ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்ஜில் அவுட் புட் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே அது இல்லை என்று தொலைந்து போகும் வாய்ப்பு இல்லை இப்பொழுது அப்டேட் செய்யப்பட்ட பிளாக்குகள் உடைய அவுட் புட் ஆனது டிஸ்க் ஸ்டோரேஜ்ஜில் நடக்க முடியும் அதாவது இதுவே இறுதியான உண்மையான அவுட் புட்டாகும் இவை நாம் எங்கு லாகை எழுதினோமோ அவற்றில் நாம் மாற்றங்களை செய்கிறோம் ஆனால் உண்மையான மாற்றம் எந்த நேரத்திலும் நடக்கலாம் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் கமிட் ஆவதற்கு முன்பாக அல்லது ட்ரான்ஸாக்ஷன் கமிட் ஆனதற்குப் பின்பாக இந்த ப்ரோட்டா காலை பின்பற்றினார்கள் என்றால் நீங்கள் சொல்லலாம் இப்போது உடனடியான மாடிஃபிகேஷன் ஸ்கிமில் இருக்கிறீர்கள் என்று மற்றும் எந்த வரிசையின் அடிப்படையில் பிளாக்குகள் அவுட்புட் செய்யப்பட வேண்டும் இறுதியாக டிஸ்க்கில் எழுதப்படுவது வேறுபட்ட சில வடிவத்தில் எழுதப்படுகிறது அவற்றில்தான் அவை உண்மையாக எழுதப்படுகின்றன ஆனால் லாக் ரெக்கார்டுகள் அதனுடைய ஒவ்வொரு அவுட் புட்டும் செய்யப்பட்ட பின்னரே எழுதப்படுகிறது எனவே இப்போது முறையாகப் பேசினால் பரிவர்த்தனை என்ன ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் கமிட் என்றால் அதனுடைய லாக் ரெக்கார்ட் ஆனது அவுட் புட்டாக ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்ஜில் வைக்கப்படும் அதாவதுTi கமிட் ஆனது என்றால் அது ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்ஜில் வைக்கப்படும் அதுவே கமிட் செய்யப்படுவதற்கான அர்த்தமாகும் அதனுடைய எல்லா முந்தைய லாக் ரெக்கார்டு களும் ஏற்கனவே அவுட்புட் செய்யப்பட்டிருக்கும் ஏனென்றால் அந்த கமிட் மற்றும் அந்த அவுட்புட் ஆனது அவை எந்த வரிசையில் நடக்கிறதோ அதே வரிசையில் ஆக்சன் ஆனது நடைபெறும் இப்பொழுது ரைட் ஆனது ட்ரான்ஸ்ஆக்ஷன் மூலமாக செய்யப்படும் ஆனால் அவை இன்னமும் பப்பரில் தான் இருக்கும் எனவே உங்களுடைய ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது கமிட் செய்யப்பட்டிருக்கும் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் உங்களுடைய உண்மையான ரைட் ஆனது அவுட் புட் செய்யப்பட்டு இருக்காது அவை இன்னமும் பப்பரில் இருக்கக்கூடும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் கமிட் ஆகிய பின்னும் மற்றும் அவை தாமதமாக வேறு ஒரு புள்ளியில் அவுட்புட் செய்யப்படலாம் எனவே இங்கு ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம் இங்கு நீங்கள் பார்க்கலாம் லாக் ரெக்கார்டுகளையும் மற்றும் வரிசையான ரைட்ஸ் மற்றும் அவுட்புட் A1 நடைபெறுவதை பார்க்கலாம் எனவே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய லாக் ரெக்கார்டு ஆனது இங்கு ஆரம்பிக்கிறது பின்னர் அதனுடைய அர்த்தம் என்ன இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் T0 உடைய அர்த்தம் என்பது அது A வை ரைட் செய்ய முயல்கிறது மற்றும் அதனுடைய தற்போதைய மதிப்பு 1000 மற்றும் அது 950 என்று மாற்றப்பட வேண்டும் என இந்த லாக் ஆனது எழுதப்படும் மற்றும் நீங்கள் பார்க்கலாம் உண்மையான ரைட் ஆனது நடைபெற்று இருக்காது இங்கு ஆனால் அது ஏற்கனவே இருக்கும் உதாரணமாக இமிடியட் டேட்டாபேஸ் மாடிஃபிகேஷன் வழிமுறையில் அது கண்டிப்பாக லாக் ரெக்கார்டை ரைட் செய்து இருக்கும் அது உண்மையான எழுதுவதற்கு முன்பாக இயல்பாகவே அது அவுட் புட்டை செய்திருக்கும் அல்லது ரைட் டை செய்திருக்கும் இதுவே இங்கு நடைபெற்று இருக்கும் இதேபோன்று அடுத்த ஒன்று D மீதான மற்றொரு அப்டேட் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆகும் மற்றும் அதில் உண்மையான ரைட்ஸ் நடைபெற்று இருக்கும் எனவே என்ன அர்த்தம் என்றால் டேட்டா ஆனது அதனுடைய பிரைவேட் வேலை செய்யும் ஏரியாவில் இருந்து அதனுடைய சிஸ்டம் பப்பருக்கு மாற்றப்படும் மற்றும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T0 வானது கமிட்டை மேற்கொள்ளும் இந்த புள்ளியில் இருந்து நீங்கள் சென்றீர்கள் என்றால் பின்னர் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய கமிட் ஆனது ஏற்கனவே முடிவு அடைந்து இருக்கும் மற்றொரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் T1 ஆனது ஆரம்பித்திருக்கும் நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் நாம் சொன்னோம் நாம் சீரியல் ஷெட்யூல்களை மட்டுமே உபயோகிக்கவும் என்று எனவே இப்போது மற்றொரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது கமிட்டாகும் பின்னர் அது ஆரம்பிக்கும் மற்றும் அதன் லாக் ரெக்கார்டு ஆனது C யை 700 லிருந்து 600 என்று அப்டேட் செய்து எழுதி இருக்கும் எனவே 600 க்கு ஒரு ரைட் உள்ளது பின்னர் Ti ஆனது கமிட் செய்யப்படும் இதற்கிடையில் மற்றும் இந்த நிலையில் இந்த பிளாக்குகள் அவுட்புட் செய்யப்பட்டு இருக்கும் அவைகள் இயல்பாகவே டிஸ்கில் எழுதப்பட்டிருக்கும் மற்றும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த பிளாக் பி ஆனது டேட்டா ஐட்டம் B உடைய அப்டேட்டடு மதிப்பினை கொண்டிருக்கும் பின்னர் பிளாக் C ஆனது டேட்டா ஐட்டம் C உடைய அப்டேட்டடு மதிப்பினை கொண்டிருக்கும் எனவே நீங்கள் இப்போது பார்க்க முடியும் B உடைய இந்த அவுட்டானது ட்ரான்ஸ்ஆக்ஷன் T0 கமிட் ஆன பின்பு நடைபெற்றிருக்கும் ஆனால் அப்டேட் செய்யப்பட்ட டேட்டாவை அதனுடைய அவுட் புட் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T1 கமிட் ஆவதற்கு முன்பு நடைபெற்றிருக்கும் எனவே இங்கு இது கமிட் நடைபெறுவதற்கு பின்னால் நடைபெறும் ஆனால் இங்கு இது முன்னால் நடைபெற்றிருக்கிறது எனவே இவை இரண்டும் அனுமதிக்க கூடியது அவை பின்பற்றும் ப்ரோட்டோகால் அடிப்படையில் மேலும் நீங்கள் பார்க்கலாம் அவை எந்த வரிசையில் எழுதப்படுகிறது என்பதைப் பொருத்தும் A என்பது முன்கூட்டி எழுதப்படும் ஆனால் A உடைய அவுட்புட் ஆனது தாமதமாக மற்றொரு புள்ளியில் எழுதப்படும் ஏனென்றால் அவை வேறுபட்ட வரிசைகள் அவற்றில் சிஸ்டம் ஆனது முடிவெடுக்கும் பப்பரில் இருந்து டிஸ்கில் ரைட் செய்யப்படுவதை எனவே இது ஒரு இமிடியட் டேட்டாபேஸ் மாடிஃபிகேஷன் வழிமுறை ஆகவே அதன் வழியாக நாம் லாகை ரைட் செய்ய முடியும் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் நாம் லாகை ரைட் செய்துவிட்டோம் எனவே அவற்றினுடைய பயன்பாடு என்ன இயல்பாகவே அந்த லாகின் பயன்பாடு இரண்டு ஆபரேஷன்கள் அடிப்படையில் அதாவது அண்டு மற்றும் ரீடு ஆபரேஷன்களில் பயன்படுகிறது மற்றும் அண்டு ஆப்ரேஷன் என்பது அடிப்படையாக அப்டேட் செய்யப்பட்ட ஆபரேஷன்களை எதுவும் செய்யாமல் இருப்பதாகும் அதை நீங்கள் லாக் ரெக்கார்டில் செய்ய வேண்டும் இதனுடைய அர்த்தம் X ஆனது மாற்றப்படும் அதனுடைய மதிப்பு v1 என்று உள்ளது மற்றும் அது v2 என்று மாற்றப்படும் அண்டு செய்தீர்கள் என்றால் பின்னர் பழைய மதிப்பானது X க்கு வந்துவிடும் எனவே நான் இந்த குறிப்பான ஒரு அண்டு ஆக்ஷனை செய்தேன் என்றால் பின்னர் அது லாக் ரெக்கார்டில் போடப்படும் பின்னர் X ஆனது அதனுடைய பழைய உண்மையான மதிப்பை பெறும் மற்றும் ரீடு ஆனது இதே வேலையை திரும்ப செய்யும் நான் இதை திரும்ப செய்தேன் என்றால் அதனுடைய லாக் ரெக்கார்டில் உள்ள மதிப்பு ரீடு ஆனது மறுபடியும் ரீ செட் என்பதை X மீது செய்யும் எனவே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய அண்டு ரீடு என்ன என்பதை புரிந்து கொள்வோம் நான் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் Ti யை அண்டு செய்தேன் என்றால் அது அதனுடைய பழைய மதிப்பினை அதாவது அதில் உள்ள எல்லா டேட்டா ஐட்டம் உடைய பழைய மதிப்பானது Ti ஆல் ஸ்டோர் செய்யப்படும் அதனுடைய பழைய மதிப்பின் மூலமாக எனவே இந்த மதிப்பானது இந்த பார்வேர்ட் வரிசையில் அப்டேட் செய்யப்படும் எனவே நீங்கள் அண்டு செய்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் ரிவர்ஸ் வரிசையில் செய்கிறீர்கள் என்று கொள்ளலாம் ஏனென்றால் இது சாத்தியமாகும் அதாவது X என்பது 1 என்ற மதிப்பைப் பெறுகிறது பின்னர் தாமதமாக சில புள்ளியில் அது 17 என்று அப்டேட் செய்யப்படுகிறது பின்னர் இன்னும் தாமதமாக அடுத்த புள்ளியில் அது 13 என்று அப்டேட் செய்யப்படுகிறது எனவே இந்த அப்டேட் ஆனது 0 விலிருந்து நடைபெற்றிருக்கும் இந்த அப்டேட் ஆனது ஒன்றிலிருந்து நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது மற்றும் இந்த அப்டேட் ஆனது மூன்றிலிருந்து நடைபெற்றிருக்கும் எனவே அந்த எல்லா ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய ரெக்கார்டு களும் இருக்கும் பின்னர் நீங்கள் பின்னோக்கி செல்லலாம் எனவே முதலில் நீங்கள் X யை ரெஸ்டோர் செய்து 17 என்று சொல்லலாம் ஏனென்றால் பின்னர் இது மறுபடியும் பின்னோக்கி 1 ஒன்றுக்கு ரெஸ்டோர் செய்யப்பட்டு பின்னர் 0 விற்கு பின்னோக்கி சென்று இந்த வரிசையில் இது செல்கிறது பின்னர் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ரெஸ்டோர் செய்யும்போது நீங்கள் அதை ரைட் செய்கிறீர்கள் அதாவது அதை அவுட் ரெக்கார்ட் ஆக ரீடு என்று அறியப்படுகிறது எனவே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இங்கு எந்த ஒரு உண்மையான மதிப்பையும் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எழுதுகிறீர்கள் மதிப்பினை அண்டு ஆபரேஷன் அடிப்படையில் அதாவது பழைய மதிப்பினை மற்றும் இது இந்த மாதிரியாக செல்கிறது அண்டு ஆபரேஷன் ஆனது முடிவடையும் நீங்கள் இந்த ஒரு ப்ராஸசின் ஆரம்பத்தில் கடந்து செல்லும்போது அது முடிவடையும் போது அதனுடைய லாக் ரெக்கார்ட் ஆனது TiAbort என்று எழுதப்பட்டிருக்கும் அது அண்டு முடிந்தது என்பதை சொல்கிறது எனவே இதுவே அண்டு ஆபரேஷன் ஆகும் ரீடு வில் நீங்கள் சொல்லலாம் அண்டு என்பது ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது அது இதற்கு முன்னால் நடைபெற்றதைப் போன்று அதே இன்ஸ்டிரக்ஷன் களை அதே மாதிரி திரும்ப செய்வதாகும் எனவே இது அண்டு போன்று அல்லாமல் அது பின்னால் செல்லும் ஆனால் ரீடு என்பது முன்னோக்கி செல்வதாகும் மற்றும் அது முதலாவது லாக் ரெக்கார்ட் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் எப்போது தொடங்குகிறது அப்போதே ரீடு ஆரம்பமாகிவிடும் மற்றும் அது இறுதி வரை செல்லும் மற்றும் இதற்கென்று தனி லாகிங் தேவைப்படாது இப்போது எவ்வாறு இந்த அண்டு மற்றும் ரீடு ஆபரேஷன்கள் பயன்படுகின்றன இரண்டு முக்கிய சூழ்நிலைகளில் பயன்படுகின்றன 1அண்டு அது ட்ரான்ஸ்ஆக்ஷனில் ரோல்பேக் செய்ய பயன்படுகிறது ஒரு இயல்பான ஆபரேஷன்கள்களில் பயன்படுகிறது அதாவது ஒன்றுமில்லை அதன் அர்த்தம் என்னவென்றால் ஒரு ஸிஸ்டம் பெயிலியர் ஏதும் ஏற்படவில்லை அல்லது எந்த ஒரு டேட்டா டிஸ்க் பெயிலியறும் ஏற்படவில்லை ஆனால் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் இயல்பான ஃபெயிலியர் ஏற்படுகிறது என்றால் பின்னர் அது அதனுடைய எக்ஸிகியூசனை முழுமையாய் முடிக்க முடியாதுஅதனுடைய லாஜிக்கல் ஏரர் காரணமாக அல்லது ஏனென்றால் அது ரோல்பேக் செய்யப்படுகிறது டெட் லாக் காரணமாக அல்லது வேறு காரணமாக பின்னர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அண்டு செய்ய வேண்டும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய முழு விளைவுகளும் பின்னோக்கி செல்லும் மேலும் அண்டுவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் ஃபெயிலியர் ஏற்படும் போது நீங்கள் அவற்றில் இருந்து அதை ரெக்கவர் செய்ய வேண்டும் பின்னர் அண்டு செய்ய வேண்டும் மற்றும் ரீடு ஆபரேஷன் செய்ய வேண்டும் இரண்டுமே தேவைப்படுகின்றன எனவே நமக்கு வேறு சில வழிமுறையும் தேவைப்படுகிறது ஃபெயிலியரலிருந்து ரெக்கவரி செய்வதற்கு நாம் அவ்வாறு செய்யும் போது மற்றொரு ஃபெயிலியரானது நடைபெறக் கூடும் எனவே அந்த நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு மேலும் ஒரு சிக்கலான வகையாகும் அதைப்பற்றி நாம் பின்னர் விவாதிப்போம் எனவே முதலில் ரோல் பேக் செய்யும்போது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷனில் இயல்பான ஆபரேஷனில் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி விவாதிப்போம் எனவே Ti என்பது ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் நீங்கள் இயல்பாகவே அண்டு செயலை செய்ய வேண்டும் என்றால் அதன் விளைவு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டு விட்டது எனவே நீங்கள் லாக் ரெக்கார்டை ஸ்கேன் செய்யும்போது அதனுடைய இறுதியிலிருந்து ஒரு வகையான அப்டேட் செய்யப்பட்டு இருக்கும் இது மாதிரி ஆக இது போன்று நீங்கள் அதை செய்ய வேண்டும் அதனுடைய உண்மையான மதிப்பை பழைய மதிப்பிலிருந்து ரெஸ்டோர் செய்வதற்கு மற்றும் நீங்கள் அந்த ரீடுவின் ரைட்டை லாக் ரெக்கார்டில் வைத்திருக்க வேண்டும் அல்லது அது காம்பென்சேஷன் லாக் ரெக்கார்ட் என்று அறியப்படுகிறது அதாவது அது சிலவற்றை செய்யாமல் விட்டுவிடுவது அதாவது v1 இன் மதிப்பு அதனுடைய உண்மையான மதிப்பை ட்ரான்ஸ்ஆக்ஷன் செய்யாமல் விடுகிறது பிரா சைஸை இந்த சில புள்ளிகள் பின்னோக்கி செய்தோம் என்றால் நீங்கள் Tistartஇந்த நிலையை லாக் ரெக்கார்டில் அடைய முடியும்பின்னர் நீங்கள் லாக் ரெக்கார்டில் நீங்கள் T1abort என்று எழுதலாம் இது எதை உணர்த்துகிறது என்றால் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் உடைய அண்டு முடிந்துவிட்டது என்பதை காட்டுகிறது எனவே ஒரு அடிப்படையான ட்ரான்ஸ்ஆக்ஷனில் உள்ள ரோல்பேக் நடைபெறும்போது உள்ள அண்டு ப்ராசஸ் ஆகும் மற்ற சில வகைகளில் நீங்கள் ஃபெயிலியரிலிருந்து ரெக்கவர் செய்யும்போது ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது நடை பெற்று விட்டால் பின்னர் நீங்கள் சிலவற்றை மிக கவனமாக செய்ய வேண்டும் எனவே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் Ti என்பது செய்யாமல் தவிர்க்கப்படுவது தேவைப்படும் ஒரு லாக் ரெக்கார்ட் ஆனதுTiistartஎன்று கொண்டிருப்பதற்கு பதிலாக ஆனால் அது ticommit என்று இருந்தால் அல்லது Tiabort என்று இருந்தால் எனவே Tistart என்று இருந்தால் நீங்கள் அது ஆரம்பித்துவிட்டது என்று ஆனால் ஃபெயிலியர் காரணமாக அது முடியாமல் இருக்கலாம் ஏன் என்றால் அது முடிக்கப்படவில்லை அல்லது அதனுடைய நார்மலான எக்ஸிகியூனக்கு ரோல்பேக் செய்யப்படுவதற்கு முன்னால் பின்னர் அது TiCommit அல்லது TiAbort என்று எழுதப்படலாம் ஆனால் சிஸ்டம் ஃபெயிலியர் காரணமாக உங்களால் அதை எழுத முடியாது எனவே அந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது ரோல்பேக் செய்யப்பட வேண்டும் மற்றொரு வழக்கில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது மறுபடி செய்யப்பட வேண்டும் எப்போது என்றால் அதனுடைய லாக் அவுட் ஆனது Tistart என்று இருந்தாள் ஆனால் அதோடு சேர்த்து அந்த ரெக்கார்ட் ஆனது Ti commit அல்லது TiAbort என்று கொண்டு இருக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது வெற்றிகரமாக முடிக்க பட்டால் அது கண்டிப்பாக ஆரம்பித்திருக்கும் அது கண்டிப்பாக முடிக்கப்பட்டிருக்கும் அல்லது அதனுடைய முழு செயல்களும் ரோல்பேக் செய்யப்பட்டிருக்கும் அதுவே முழுமையான வெற்றிகரமாக முடிப்பதற்கு உதாரணம் ஆனால் சிஸ்டம் பெயிலியர் காரணமாக அந்த மாற்றங்களால் அது நடைபெறாமல் இருக்க லாம் எனவே நீங்கள் மறுபடியும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் எக்ஸிக்யூட் செய்ய வேண்டும் எனவே இதுவே நீங்கள் ரீடு செய்வதற் கான காரணமாகும் இதற்கு முந்தைய வகையில் அது செய்யப்படாமல் இருக்கலாம் உங்களுக்கு அண்டு விளைவு தேவைப்படுகிறது என்றால் அது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவை டேட்டா பேசை டியூரபிலாக வைப்பதில்லை அவை இன்கன்சிஸ்டன்ட் ஆகவருகின்றன எனவே நீங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் செய்ய வேண்டும் எனவே அதில் Ti abort என்று இருந்தால் அது கொஞ்சம் மோசமாகத் தோன்றலாம் நீங்கள் உண்மையில் ட்ரான்ஸ்ஆக்ஷனை மீண்டும் செய்ய வேண்டுமானால் இது விஷயங்களை எளிமையாக வைத்திருப்பதற்கான ஒரு வழியாகும் உண்மையான வரலாற்றைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே நீங்கள் உண்மையில் அப்டேட் செய்யமுயற்சிக்கவில்லை ஆனால் நீங்கள் தான் அந்த உண்மையானவரலாற்றைக் கண்டுபிடித்து அதன் வழியில் நடந்ததைச் செய்யுங்கள் உங்கள் வழிமுறையை கணிசமாக எளிதாக்குகிறது மேலும் ஒரு சில விஷயங்கள் இருந்தால் அண்டு செயல்பாட்டின் மூலம் நீங்கள் செய்யப்பட வேண்டும் எனவே இங்கே சில எடுத்துக்காட்டுகள் அவை ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை ஃபெயிலியரலிருந்து ரெக்கவர் செய்வதற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தேவைப்படும் நடவடிக்கைகளை நாங்கள் காண்பிக்கிறோம் எனவே ஒரு ட்ரான்ஸ்ஆக்ஷன் தொடங்கியிருந்தால் நாங்கள் மாற்றங்களைச் செய்திருந்தால் A மற்றும் B மற்றும் அந்த நேரத்தில் பெயிலியர் அடைவது நிகழ்கிறது எனவே இயற்கையாகவே தொடக்கமும் அங்கேயும் இருக்கிறது கமிட் இல்லை அல்லது அபார்ட் இல்லை எனவே இவை தவிர்க்கப்பட வேண்டும் செய்யாமல் தவிர்க்கப்பட வேண்டும் எனவே இது செய்யாமல் தவிர்க்கப்பட்டு A மதிப்பு ஆயிரம் மற்றும் B என்பதனை திரும்பப் பெறுவோம் அத்தகைய ரெக்கார்ட் T0 B 2000 மற்றும் T0 A 2000 என்ற இரண்டு காம்பன்சேஷன் லாக் ரெக்கார்டில் பதியப்பட்டு இருக்கும் பின்னர் அது T0 abort என்று எழுதப்படும் இப்போது நீங்கள் இரண்டாவது ட்ரான்ஸ்ஆக்ஷனை பார்த்தால் B T 0 உண்மையில் தொடங்கி கமிட் செய்யப்பட்டிருப்பதை காண்போம் அதன்பிறகு T1 தொடங்கியது C ஐப் அப்டேட் செய்த பின் முடிக்க முடியவில்லை எனவே B விஷயத்தில் T0 தொடங்கி கமிட் ஆகிறது இரண்டையும் நீங்கள் மீண்டும் ரீடு செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த மாற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் இழந்துவிட்டதால் நாங்கள் மீண்டும் ரீடு செய்ய வேண்டும் அதற்காக நீங்கள் எதையும் லாக் செய்ய வேண்டாம் பின்னர் T1 ஐ முடிக்க முடியவில்லை ஏனெனில் அது தொடங்கிவிட்டது மற்றும் அபார்ட்அல்லது கமிட் செய்ய வில்லை எனவே அதைச் செய்யாமல் தவிர்க்க நீங்கள் ரெக்கார்ட் செய்வீர்கள் T1 மற்றும் நீங்கள் T1 C 100 மற்றும் T1 abort என எழுதுகிறீர்கள் மூன்றாவது வகையில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T0 மற்றும் T1 ஆகிய கமிட் ஆரம்பிக்கும் மற்றும் கமிட் மற்றும் இரண்டுமே முடிவடையும் எனவே நீங்கள் இரண்டையும் ரீடு செய்வீர்கள் எனவே இவையே அடிப்படையான பல்வேறு வகையான வழிமுறைகளாகும் இப்போது கேள்வி என்னவென்றால் ஃபெயிலியர் ஏற்படும் போது எல்லா ட்ரான்ஸ்ஆக்ஷன்களுக்கும் இதைச் செய்ய வேண்டுமா ஒரு ஃபெயிலியர் 1 வருடத்திற்குப் பிறகு அல்லது 8 9 10 மாதங்களுக்குப் பிறகு சொல்லப்பட்டிருக்கலாம் அதனால் உங்களுக்குத் தெரிந்த ஒரு பெரிய தொகுப்பான ரீடு மற்றும் அண்டு ஆபரேஷன்கள் இருக்கும் அதைச் செய்வீர்கள் மிக நீண்ட நேரம் இயக்குவதற்கு எனவே நாம் என்ன செய்வது என்பது செக் பாயின்ட்டிங் போன்ற ஒன்றை உருவாக்குவதுதான் நாங்கள் சொன்ன இடத்தில் சரி நாங்கள் அவ்வப்போது ஒரு புள்ளியைத் தேர்ந்தெடுப்போம் எல்லா அப்டேட்களும் உண்மையில் தொடர்ந்து டிஸ்கில் வைக்கப்பட்டுள்ளன மற்றும் டேட்டாபேஸ் நிச்சயமாக ஒரு கன்சிஸ்டன்ட் நிலையில் மற்றும் அது செக் பாயின்ட்டிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே என்ன செய்யப்படுகிறதோ அது தேர்ந்தெடுக்கப்பட்ட செக் பாயின்ட்டிங் செக் பாயின்ட்டிங் நேரம் எல்லா அப்டேட் களையும் டேட்டா பேசில் நிறுத்தப்படுகின்றன எனவே எல்லாவற்றிலும் மாறக்கூடிய மாற்றங்கள் எதுவும் இல்லை ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் எதுவும் புதிய ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை அனுமதிக்கப்படுவதில்லை எனவே உங்கள் பப்பரின் தற்போது இருக்கும் அனைத்து ரெக்கார்டு களும் நிலையான பப்பரில் பிளஸ் செய்யப்படுவதை உறுதிசெய்து கொள்ளுங்கள் அவை அவுட்புட் செய்யப்பட்டு இது செக் பாயின்ட்டிங் L ஆன் என்று ஒரு லாக் ரெக்கார்டில் ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்ஜில் எழுதுகிறீர்கள் L என்பது அடிப்படையில் அந்த நேரத்தில் செயலில் இருந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் ஏற்கனவே முடித்த ட்ரான்ஸ்ஆக்ஷன்களில் செக் பாயின்ட்டிங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியதில்லை ஏனென்றால் அவை மாற்றப்பட்ட எல்லா லாக் ரெக்கார்டுகளையும் அனைத்தையும் அவுட்புட் செய்கின்றன மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட பப்பர்களை டிஸ்கிற்கு மாற்றுகின்றன பூர்த்தி செய்யப்பட்ட அனைத்து ட்ரான்ஸ்ஆக்ஷகளும் முழுமையாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதிசெய்கிறீர்கள் அவை கன்சிஸ்டன்ட் ஆனவை அவை நீங்கள் செய்ய வேண்டியவை ஆனால் அவற்றை நீங்கள் தொடர்ந்து லிஸ்டில் வைத்து செக் பாயின்ட்டிங் லாக் ரெக்கார்டு அடிப்படையில் எழுத வேண்டும் பின்னர் ரெக்கார்ட் செய்து ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்ஜிற்கு கொண்டு செல்லுங்கள் எனவே ரெக்கவரி செய்யும் போது நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இப்போது நாம் திரும்பிச் செல்ல வேண்டியதில்லை டிஸ்க் பெயிலியர் ஆன கடைசி நேரத்திற்கு அதாவது நாம் கடைசி நேரத்தில் செய்த செக் பாயின்ட்டிங்கிற்கு செல்ல வேண்டும் நீங்கள் மீண்டும் செக் பாயின்ட்டிங்கிற்கு செல்லும்போது என்னவென்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் செக் பாயின்ட்டிங் குறிப்பிடும் நேரத்தில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் ஆனது நேரலையில் இருக்கும் எனவே நீங்கள் பின்னோக்கி ஸ்கேன் செய்யலாம் அவர்கள் என்ன தொடங்கினார்கள் என்று பாருங்கள் எனவே நீங்கள் அவற்றை மீண்டும் செய்ய வேண்டும் ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை மற்றும் பின்னர் கமிட்டட் ட்ரான்ஸ்ஆக்ஷன்கள் என்ன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அவை ஏற்கனவே நிலையான சேமிப்பகத்தில் ஏற்கனவே ஸ்டேபிள் ஸ்டோரேஜ்ஜில் அவுட் புட்டில் உள்ளது எனவே லாக் ரெக்கார்டின் முந்தைய பகுதி அண்டு ஆபரேஷனுக்கு தேவைப்படலாம் அதனால் அவற்றை Ti start இல் நீங்கள் கண்டுபிடிக்கும் வரை பின்னோக்கி ஸ்கேன் செய்வதைத் தொடருங்கள் பின்னர் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு உதாரணம் மூலம் விளக்குகிறேன் எனவே இதை செக் பாயின்ட்டிங் என்று சொல்லலாம் நீங்கள் எல்லாவற்றையும் போர்ஸ் செய்து உள்ளீர்கள் மேலும் அப்டேட்டுகள் எதுவும் நடக்க அனுமதிக்கவில்லை அனைத்தையும் நீங்கள் ரோல்பேக் செய்கிறீர்கள் எனவே என்ன நடந்தது என்பது இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் T1 இல் உள்ளது கடைசி செக் பாயின்ட்டிங் இயற்கையாகவே அதற்காக நிலுவையில் இல்லை எனவே நீங்கள் உறுதி செய்துள்ளீர்கள் லாக் மற்றும் சிஸ்டம் பப்பர் அடிப்படையில் அனைத்து அப்டேட்களும் எழுதப்பட்டுள்ளன செக் பாயின்ட்டிங் செய்யப்பட்ட நேரத்தில் அவை டிஸ்கில் அவுட்புட் செய்யப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது எனவே இது புறக்கணிக்கப்படலாம் இப்போது செக் பாயின்ட்டிங்கில் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T1 எக்ஸ்கியூஸனில் இருப்பதைக் காணலாம் எனவே சில விஷயங்கள் நடந்தன எனவே செக் பாயின்ட்டிங்கில் ஏற்கனவே ரெக்கார்ட் நடந்த பகுதி மற்றும் அதற்கான ரெக்கார்டுகள் மற்றும் அதற்கான அவுட்புட் ஆகியவை ஏற்கனவே உறுதியாக வைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் இவை அனைத்தும் செக் பாயின்ட்டிங்கள் என்பதால் நீங்கள் எல்லாவற்றையும் எழுதுகிறீர்கள் ஆனால் இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன் இன்னும் எக்ஸ்கியூஸனில் உள்ளது எனவே இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷனை செக் பாயின்ட்டிங் லாக் லிஸ்டில் வைப்பீர்கள் எனவே நாங்கள் செய்வோம் இதை T2 என்று சொல்லுங்கள் இது கவனிக்கப்பட வேண்டும் நீங்கள் அப்படியானால் நீங்கள் என்னவென்று பார்ப்போம் எனவே நாம் பார்த்தால் இயற்கையாகவே T2 வில் உங்களுக்கு ஃபெயிலியர் இருந்தால் இந்த இடத்தில் ஃபெயிலியர் ஏற்பட்டால் இந்த கட்டத்தில் நீங்கள் இங்கே இருப்பதைப் போல இயற்கையாகவே அறிய முடியும் இது எங்கிருந்து உங்களுக்குத் தெரிந்த கடைசி ஸ்டேபிள் புள்ளியாகும் எல்லாம் ஒரு கன்சிஸ்டன்ட் முறையில் டிஸ்கில் எழுதப்பட்டது எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ட்ரான்ஸ்ஆக்ஷன் T2 உங்களுக்குத் தெரிந்ததா என்பதை உறுதிப்படுத்த நீங்கள் மீண்டும் ஒரு முறை ட்ரான்ஸ்ஆக்ஷனை செய்ய வேண்டும் இந்த கட்டத்தில் இது செய்யப்படுகிறது எனவே நீங்கள் இந்த பகுதியை மீண்டும் செய்ய வேண்டும் இதேபோல் நீங்கள் பார்த்தால் T3 செக் பாயின்ட்டிங்கிற்கு பிறகு தொடங்கியது மற்றும் சிஸ்டம் ஃபெயிலியருக்கு முன்னர் அது செய்யப்பட்டது எனவே நீங்கள் அதை மீண்டும் செய்ய வேண்டும் மேலும் நீங்கள் T4 ஐப் பார்த்தால் அது தொடங்கியதைக் காணலாம் சிஸ்டம் ஃபெயிலியர் செக் பாயின்ட்டிங்கிற்கு பிறகு அது ஃபெயிலியர் ஆனபோதும் இயங்கிக் கொண்டிருந்தது நடக்கிறது எனவே அதன் இறுதி முடிவுகள் என்னவென்று உங்களுக்குத் தெரியாது எனவே உங்களுக்கு என்ன தேவை என்ன செய்ய வேண்டும் இந்த ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை நீங்கள் அண்டு செய்ய வேண்டும் எனவே இது நீங்கள் புறக்கணிக்கக்கூடிய எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இந்த வழக்குகளில் நீங்கள் ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை மீண்டும் செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் T4 விஷயத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் ட்ரான்ஸ்ஆக்ஷன்களை அண்டு செய்ய வேண்டும் எனவே செக் பாயின்ட்டிங் மற்றும் நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் செக் பாயின்ட்டிங்களை சரிபார்க்க தேர்வு செய்யும் நேரம் நியாயமான முறையில் செய்யப்பட வேண்டும் அது அடிக்கடி நிகழக்கூடாது பின்னர் அது இருக்கும் மிக நீண்ட காலத்திற்குப் பிறகு நீங்கள் அதைச் செய்தால் அதே நேரத்தில் நிறைய இயற்கையாகவே நீங்கள் நன்மைகளைப் பெற மாட்டீர்கள் ஆனால் செக் பாயின்ட்டிங் மிகவும் முக்கியமான அம்சமாகும் டேட்டா பேசை ரெக்கவரி செய்வதில் பயன்படுகிறது எனவே சுருக்கமாக பல்வேறு வகையான ஃபெயிலியர்கள் இருக்கலாம் என்பதைக் கண்டோம் அவற்றைக் கையாள நாம் பயன்படுத்திய வெவ்வேறு உத்திகள் பற்றி பார்த்தோம் பல்வேறு வகையான ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்ச்சர்கள் மற்றும் அவை நியாயமான கலவை மற்றும் பின்னர் இந்த ஸ்ட்ரக்ச்சர்களின் ஏற்பாட்டு அமைப்பு ஃபெயிலியர்களில் இருந்து ரெக்கவர் செய்வதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் நாங்கள் அவைகளின் சுருக்கத்தை எடுத்துள்ளோம் லாக் அடிப்படையிலான ரெக்கவரி மெக்கானிசம் களை பார்த்தோம் இது திறமையான மற்றும் பயனுள்ள மற்றும் இந்த விவாதம் அனைத்தும் சீரியல் ட்ரான்ஸ்ஆக்ஷன்களுக்கு மட்டுமே செய்யப்பட்டது என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறது